டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம்களின் மாட்யூல் 20 க்கு வரவேற்கிறோம் கடந்த 4 மாட்யூல்களாக ரிலேஷனல் டேட்டாபேஸ் டிசைன் பற்றி விவாதித்து வருகிறோம் இது ரிலேஷனல் டேட்டாபேஸ் டிசைனின் முடிவான பகுதியாக இருக்கும் கடைசி மாட்யூலில் ரிலேஷனல் டிசைனின் சில முக்கிய கருத்துக்களான தர்ட் நார்மல் பாஃர்ம் மற்றும் பாய்ஸ் கோட் நார்மல் பாஃர்ம் பற்றியும் குறிப்பாக அந்த பாஃர்ம்களாக டீகம்போஸ் செய்வது எப்படி இந்த வகையான டீகம்போஸை செய்வதன் மூலம் நாம் எவ்வாறு நன்மைகளைப் பெறுவோம் ரிடன்டன்சியைக் குறைப்பதன் மூலம் அனோமலிகளை டிசைனில் அகற்றுவவது எப்படி என்பதைப் பற்றி கண்டோம் அதன் பின்னணியில் இந்த மாட்யூலில் ஒரு புதிய வகையான டேட்டா டிபென்டென்சி பற்றி புரிந்துகொள்ள முயற்சிப்போம் இந்த கூடுதல் டேட்டா டிபென்டென்சி மல்டிவேல்யூட் டிபென்டென்சி என அழைக்கப்படுகிறது ஒரு அட்ரிபியூட் பல சாத்தியமான வேல்யூக்களை எடுக்கும்போது இது நிகழலாம் அவை பஃஸ்ட் நார்மல் பாஃர்ம்மில் ஒன்றாக நீக்கப்பட்டன அதன் அடிப்படையில் 4வது நார்மல் பாஃர்ம்மையும் 4NF டீகம்போசிஷனையும் டிஃபைன் செய்வோம் பின்னர் இந்த ரிலேஷனல் டேட்டாபேஸ் டிசைனின் முழு விவாதங்களையும் சுருக்கமாகக் கூறுவோம் பின்னர் கணினியில் டெம்போரல் டேட்டா இருக்கும்போது என்ன நடக்கிறது என்பதைப் பற்றி கொஞ்சம் பேசுவோம் இவை அவுட்லைன் பாயிண்ட்ஸ் ஆகும் நமது குறிக்கோளின் அடிப்படையில் மல்டிவேல்யூட் டிபென்டென்சி பற்றிய விவாதத்துடன் தொடங்குகிறோம் இது போன்ற ஒரு சூழ்நிலையை கவனியுங்கள் இங்கே நாம் மூன்று அட்ரிபியூட்களைக் கொண்ட பெர்ஸனைப் பிரதிநிதித்துவப்படுத்த முயற்சிக்கிறோம் முதல் அட்ரிபியூட் மேன் அந்த நபரின் ஐடி அல்லது நேம் ஆக இருக்கலாம் மற்ற இரண்டு அட்ரிபியூட்கள் ஃபோன்ஸ் மற்றும் டாஃக்ஸ் லைக்ஸ் dogs likes போன்றவை ஆகும் இங்குள்ள பெர்ஸன்கள் ஒன்று இரண்டு மூன்று என்று எத்தனை ஃபோன்களும் வைத்திருக்கலாம் இது நம் அனைவருக்கும் உண்மை பின்னர் ஒரு பெர்ஸன் அவர் விரும்பும் எத்தனை டாஃக்களையும் கொண்டிருக்கலாம் இந்த இரண்டு ஃபோன்ஸ் மற்றும் டாஃக்ஸ் லைக்ஸ் dogs likes அட்ரிபியூட்கள் D B மற்றும் D போன்ற பல வேல்யூக்களை எடுக்கலாம் இங்கே நாம் 1 NF நார்மல் பாஃர்ம்மை நினைவு கூர்ந்தால் 1 NF இல் நாம் என்ன செய்தோம் அவர்களுக்கு தனி ரோக்களை உருவாக்குகிறோம் எனவே தொலைபேசிகளில் B1 B1 மற்றும் B2 க்கு எதிராக M 1 க்கு தனித்தனி ரோக்களை உருவாக்கியுள்ளோம் அதேபோல் D1 மற்றும் D2 க்கும் உருவாக்கியுள்ளோம் அதைச் செய்தவுடன் நாம் இங்கே இருக்கிறோம் மஞ்சள் நிறத்துடன் ஹைலைட் செய்யப்பட்டிருப்பதைக் காணுங்கள் எழும் வெவ்வேறு ரிடன்டன்சிகளை அதில் நாம் காணலாம் நம்மிடம் ஃபோன்ஸ் மற்றும் டாஃக்ஸ் லைக்ஸ் dogs likes அட்ரிபியூட்கள் இருப்பதால் ஃபோன்ஸ் 2 வேல்யூக்களையும் டாஃக்ஸ் லைக்ஸ் dogs likes 2 வேல்யூக்களையும் எடுத்தால் உண்மையில் அவற்றில் 4 வெவ்வேறு சேர்க்கைகள் சாத்தியமாகும் இந்த 2 உண்மையாக இருக்கலாம் M1 க்கு ஃபோன் P1 உள்ளது மற்றும் டாஃக்ஸ் லைக்ஸ் dogs likes D1 உள்ளது M1 க்கு ஃபோன் P2 மற்றும் டாஃக்ஸ் லைக்ஸ் dogs likes D2 உள்ளது நாம் அத்தகைய ரிடன்டன்ட் டப்பிள்களையும் கொண்டிருக்கலாம் ஏனென்றால் அவை இப்போது வேலிட் ஆகும் இங்கு காணும் இந்த சூழ்நிலையில் டபுள் ஆரோக்களின் அடிப்படையில் மல்டிவேல்யூட் டிபென்டென்சி சார்ந்த ரோ காண்பிக்கப்படுகிறது இந்த வழக்கில் இரண்டு மல்டிவேல்யூட் டிபென்டென்சிகளை கொண்டிருக்கிறோம் அவை மேன் →→ ஃபோன்ஸ் மற்றும் மேன் →→ டாஃக்ஸ் லைக்ஸ் dogs likes ஆகும் மல்டிவேல்யூட் டிபென்டென்சி நம் டேட்டாகளில் புதிய ரிடன்டன்சிகளை சேர்க்கிறது மேலும் இது நம் அமைப்பின் பல்வேறு மாடல்களில் மிகவும் ரியல் ஆகும் நாம் அடுத்தவற்றுக்கு செல்லலாம் இது மற்றொரு எடுத்துக்காட்டு நமக்கு இரண்டு வெவ்வேறு ரிலேஷன்கள் உள்ளன ஸ்டுடென்ட் ஸ்டுடென்ட் ஐடி மற்றும் நேம் கொண்டுள்ளது கோர்ஸஸ் கோர்ஸ் ஐடி மற்றும் நேம் கொண்டுள்ளது அவற்றுடன் தொடர்புடைய பங்க்ஷனல் டிபென்டென்சிகளை நாம் காணலாம் அதன் இரண்டு இன்ஸ்டன்ஸ்களையும் நாம் காணலாம் இந்த சூழ்நிலையில் ஸ்டுடென்ட்டுக்கும் கோர்ஸுக்கும் இடையில் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை ஆனால் அவற்றை ஒரே ரிலேஷனில் வைத்திருக்க நாம் விரும்பினால் இங்கே கீழே காட்டிய ஸ்டுடென்ட் கோர்ஸ் student course என்று சொல்லலாம் பின்னர் நிறைய ரிடன்டன்சி வருவதை நாம் காணலாம் ஏனென்றால் அவை எல்லா வித்தியாசமான காம்பினேஷன்களின் அடிப்படையில் இருக்க முடியும் A என்ற பெயர் கொண்ட S1 நிச்சயமாக C என்ற பெயர் கொண்ட கோர்ஸ் C1 ஐ எடுத்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் மீண்டும் A என்ற பெயர் கொண்ட S1 நிச்சயமாக B என்ற பெயர் கொண்ட கோர்ஸ் C2 ஐ எடுத்துக் கொண்டிருக்கலாம் எது சரியானது என்று நமக்குத் தெரியாது இங்கே நம்மிடம் 2 மல்டி வேல்யூட் டிபென்டென்சிகள் இருப்பதைக் காணலாம் அவை SID →→ CID மற்றும் SID →→ CName SID க்கு எதிராக இவை இரண்டும் வெவ்வேறு மல்டி வேல்யூக்கள் என்பதை நாம் காணலாம் எனவே ஒரு ரிலேஷனில் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மல்டிவேல்யூட் டிபென்டென்சிகள் இருந்தால் நாம் மல்டிவேல்யூட் அட்ரிபியூட்களை சிங்கிள் வேல்யூ கொண்ட அட்ரிபியூட்டாக மாற்றும்போது மல்டிவேல்யூ டிபென்டென்சிகள் வரும் அதுதான் நாம் தீர்க்க விரும்பும் அடிப்படை பிரச்சினை இது மற்றொரு எடுத்துக்காட்டு ஐடி மற்றும் ஃபோன் நம்பர் ஒன்றாக இருக்கும் ஒரு ரிலேஷன் ஐடி மற்றும் சைல்ட் ஒன்றாக இருக்கும் மற்றொரு ரிலேஷன் ஆகிய இரண்டு ரிலேஷன்கள் உள்ளன இயற்கையாகவே நாம் அவற்றை ஒரு ரிலேஷனாக இணைத்தால் நம்மிடம் பல வேறுபட்ட டப்பில்களின் சாத்தியக்கூறுகள் உள்ளன ஒரு ஐடி கொடுக்கப்பட்டால் பல சில்ட்ரன் இருக்கலாம் ஒரு ஐடி கொடுக்கப்பட்டால் பல ஃபோன் நம்பர் இருக்கலாம் நினைவில் கொள்வோம் இந்த ரிலேஷன் இன்னும் பாய்ஸ் கோட் நார்மல் பாஃர்ம்மில் உள்ளது ஏனென்றால் எந்தவொரு டிபென்டென்சியும் இல்லை இந்த ரிலேஷனில் ஹோல்ட்ஸ் செய்யும் பங்க்ஷனல் டிபென்டென்சியும் இல்லை எனவே இந்த ரிலேஷனின் கீ மூன்று அட்ரிபியூட்களின் ஒன்றிணைப்பாகும் மேலும் கீ என்பதாலும் அதில் பங்க்ஷனல் டிபென்டென்சி ஹோல்ட்ஸ் இல்லாததாலும் இயற்கையாகவே அதை பாய்ஸ் கோட் நார்மல் பாஃர்ம்மாக ஆக்குகிறது ஆனால் அதில் டேட்டா ரிடன்டன்சி இருப்பதை இன்னும் காணலாம் இப்போது மல்டி வேல்யூட் டிபென்டென்சியை ஃபார்மலாக டிபைன் செய்யலாம் α→→β வில் இயற்கையாகவே α மற்றும் β ஆகிய இரண்டும் கொடுக்கப்பட்ட அட்ரிபியூட்களின் சப்செட்டாக இருக்க வேண்டும் என்று நாம் கூறுகிறோம் நாம் அதை எப்போது சொல்கிறோம் t1 மற்றும் t2 ஆகிய அனைத்து ஜோடி டப்பிள்களுக்கும் α வின் ஃபீல்ட்களில் பொருந்தும்போது இது பங்க்ஷனல் டிபென்டென்சி போல் தெரிகிறது இந்த கண்டிஷன்கள் t3 மற்றும் t4 ஆகிய இரண்டு டப்பிள்களுக்கும் உள்ளன கண்டிஷன்கள் என்ன இங்கே நாம் சொல்வது α அட்ரிபியூட்களுடன் பொருந்துகிறது பின்னர் t3 β அட்ரிபியூட்களில் t1 உடன் பொருந்துகிறது மற்றும் t2 உடன் மீதமுள்ள அட்ரிபியூட்களில் t3 பொருந்துகிறது இதேபோல் β அட்ரிபியூட்களில் t2 உடன் t4 பொருந்துகிறது மற்றும் மீதமுள்ள அட்ரிபியூட்களில் t1 உடன் t4 பொருந்துகிறது ஒரு உதாரணத்தைப் பார்ப்போம் இங்கே கோர்ஸ் புக் மற்றும் லெக்சரர் உள்ளது இது இயற்கையாகவே அறியப்பட்ட யுனிவர்சிட்டி கோர்ஸ்களின் ரிலேஷன்ஷிப் ஒவ்வொரு கோர்ஸிலும் பல பரிந்துரைக்கப்பட்ட புக்ஸ் உள்ளன மேலும் ஒவ்வொரு கோர்ஸும் அவ்வப்போது பல வெவ்வேறு லெக்சரர்களால் எடுக்கப்படுகின்றன நிச்சயமாக கோர்ஸ் பல புக்ஸைக் கொண்டிருக்கலாம் இங்கே ஒரு மல்டி வேல்யூட் டிபென்டென்சி உள்ளது கோர்ஸ் ஐ பல லெக்சர் மூலம் கற்பிக்க முடியும் இங்கே ஒரு மல்டி வேல்யூட் டிபென்டென்சி உள்ளது இந்த குறிப்பிட்ட ரிலேஷனின் ஒரு இன்ஸ்டன்ஸை நாம் காண்பிக்கிறோம் நாம் மல்டி வேல்யூட் டிபென்டென்சி கோர்ஸ் →→ புக் course →→ book என்பதை எவ்வாறு சோதிப்பது என்று காண்பிக்கிறோம் t1 t2 t3 t4 எனக் குறிக்கப்பட்ட நான்கு டப்பில்கள் இவை நாம் முதல் கண்டிஷனைப் பார்த்தால் இது நாம் செக் செய்யும் α இது α மற்றும் இது β எனவே R β α என்று சொல்வது சரி α இல் பொருந்த வேண்டிய முதல் கண்டிஷன் இந்த அனைத்து டப்பிள்களுக்கும் பொருந்துகின்றது நான்கிலும் இங்கே AHA உள்ளது இரண்டாவது கண்டிஷன் t3 இல் β சில்பர்ஸ்காட்ஸ் மற்றும் t1 இல் β சில்பர்ஸ்காட்ஸ் ஆகும் நாம் வெளியே புக்கை எடுத்தால் அதாவது AHA எடுத்தால் மீதமுள்ள அட்ரிபியூட்கள் நிச்சயமாக கோர்ஸ் மற்றும் லெக்சரர் ஆக இருக்கும் அது ஏற்கனவே கோர்ஸ் உடன் பொருந்துகிறது எனவே நாம் அதை சரிபார்க்க வேண்டியதில்லை ஆனால் இது லெக்சரருடன் பொருந்துமா என்பதை நாம் சரிபார்க்க வேண்டும் இந்த விதிக்கான சில சரிபார்ப்புகளுக்கு இடையில் t3 மற்றும் t2 பொருத்தமாக இருக்கிறதா என்பதை நாம் சரிபார்க்க முடியும் அவை லெக்சரருக்கு ஒரே பெயரைக் கொண்டுள்ளன அடுத்ததைப் பார்ப்போம் β இல் t4 மற்றும் t2 பொருத்தமாக இருக்குமா அவை புக்கின் அதே பெயரைக் கொண்டுள்ளன மேலும் லெக்சரருக்கு t4 மற்றும் t1 பொருந்துமா அதாவது இந்த விதி t4 மற்றும் t1 லெக்சரருக்கு பொருந்துமா இது திருப்தி அளிக்கிறது எனவே இந்த ரிலேஷன் மல்டி வேல்யூட் டிபென்டென்சி கோர்ஸ் →→ புக் course →→ book வைத்திருக்கிறது என்று சொல்ல முடியும் இதேபோல் t1 t2 t3 t4 ஐ நாம் குறிக்கலாம் மற்றும் கோர்ஸ் →→ லெக்சரர் course →→ lecturer ஐ நாம் சரிபார்க்கலாம் உண்மையில் கோர்ஸ் →→ புக் course →→ book என்றால் கோர்ஸ் →→ லெக்சரர் course →→ lecturer என்பது ட்ரிவியல் ஆகும் Y Z மற்றும் W ஆகிய 3 நான் எம்டி அட்ரிபியூட் செட்களில் சாத்தியமான ரிலேஷன்கள் இருந்தால் மட்டுமே Y →→ Z ஆகும் ஒரு ரிலேஷனில் Y1 Z1 மற்றும் W1 ஆகியவற்றைக் கொண்டிருக்க முடியும் மற்றொரு ரிலேஷனில் Y1 Z 2 மற்றும் W2 ஆகியவற்றைக் கொண்டிருக்க முடியும் பின்னர் Y1 Z1 உடன் W2 மற்றும் Y1 Z1 உடன் W1 இருக்க முடியும் நாம் மற்ற 2 அட்ரிபியூட் அடிப்படையில் இவற்றின் க்ராஸ் எடுத்தால் அவை ரிலேஷனில் சாத்தியமான R டப்பிள்கள் ஆகும் அதை வேறு விதமாக படித்தால் Z மற்றும் W இன் பிஹேவியர் ஒரே மாதிரியாக இருப்பதால் அவை ஸ்விட்சபிள் என்பதை நாம் அப்சர்வ் செய்யலாம் எனவே Y→→ Z என்றால் ZY →→ W மற்றும் அதற்கு நேர்மாறாக W →→ ZY மல்டி வேல்யூட் டிபென்டென்சிகளின் அடிப்படையில் ஒரு முக்கிய அப்சர்வேஷன் என்ன ஸ்லைடு நேரம் 1140 ஐப் பார்க்கவும் நம் முந்தைய எடுத்துக்காட்டின் அடிப்படையில் ஐடி →→ சைல்ட் நேம் ஐடி →→ போன் நம்பர் ID →→ child name ID →→ phone number எனவே ஒரு பங்க்ஷனல் டிபென்டென்சி Y → Z இருந்தால் நாம் Y →→ Z என்பதையும் கவனிக்க முடியும் Y →→ Z மிகவும் ஆஃப்வியஸ் ஆனது நாம் ரிடன்டன்சிகளை அகற்றுவதற்கான கூடுதல் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் மற்றும் ஒரு ரிலேஷனில் எது லீகல் ஆகியவற்றை ஸ்பெசிபை செய்வதற்கு மல்டி வேல்யூட் டிபென்டென்சியைப் பயன்படுத்தலாம் கொடுக்கப்பட்ட மல்டி வேல்யூட் டிபென்டென்சியை ஒரு ரிலேஷன் சட்டிஸ்ஃபை செய்யத் தவறினால் நாம் டப்பிள்களைச் சேர்ப்பதன் மூலம் ஒரு R' ரிலேஷனை உருவாக்க முடியும் மல்டி வேல்யூட் டிபென்டென்சிகளை அது சட்டிஸ்ஃபை செய்யும் இப்போது மல்டி வேல்யூட் டிபென்டென்சி என்ற கருத்தை டிஃபைன் செய்தவுடன் அடுத்ததாக அதைப் பற்றி நாம் எவ்வாறு ரீசன் செய்வது என்று சரிபார்க்கத் தொடங்குவோம் பங்க்ஷனல் டிபென்டென்சிகளின் வெவ்வேறு ஆம்ஸ்ட்ராங் ரூல்ஸ் Armstrong's rules ஆக்மென்ட்டேஷன் மற்றும் ட்ரான்சிட்டிவிட்டி ஆகிய அனைத்தையும் நாம் அறிமுகப்படுத்தியுள்ளோம் பங்க்ஷனல் டிபென்டென்சிகளின் அடிப்படையில் நமக்கு மூன்று விதிகள் உள்ளன அவை பொதுவாக கேட் விதிகள் என்று அழைக்கப்படுகின்றன இது பங்க்ஷனல் டிபென்டென்சிகளை முற்றிலும் உள்ளடக்கியது முதலில் காம்ப்ளிமென்ட்டேஷன் இது நாம் இப்போது விவாதித்ததன் ஒரு வகை ஆகும் X →→ Y என்றால் X →→ R →→ மீதமுள்ள அட்ரிபியூட்கள் இடது மற்றும் வலது புறத்தில் அட்ரிபியூட்களை சேர்ப்பதன் மூலம் எந்தவொரு மல்டி வேல்யூட் டிபென்டென்சியையும் ஆக்மென்ட் செய்ய முடியும் வலது புறத்தில் வைக்கும் அனைத்து அட்ரிபியூட்களையும் இடது புறத்திலும் வைக்கிறோம் நாம் இடது புறத்தில் அதிக அட்ரிபியூட்களை வைக்கலாம் ஆனால் நாம் வலது புறத்தில் வைக்கும் அனைத்து Z அட்ரிபியூட்களும் இடது புறத்தில் வைத்திருக்கும் அட்ரிபியூட்களின் சப்செட்டாக இருக்க வேண்டும் இந்த ஆக்மென்ட்டேஷன் சாத்தியமாகும் சற்று வித்தியாசமான முறையில் ட்ரான்சிட்டிவிட்டி வெளிப்படுகிறது X →→ Y மற்றும் Y →→ Z என்றால் X →→ Z Y ஆகும் இவை 3 விதிகள் அடிப்படையில் இந்த மூன்று விதிகள் மல்டி வேல்யூட் டிபென்டென்சிகளை மட்டுமே உள்ளடக்கியது மற்ற இரண்டு விதிகள் ரெப்ளிகேஷன் மற்றும் கொயாலீசன்ஸ் ஆகும் ரெப்ளிகேஷன் உண்மையில் மல்டி வேல்யூட் டிபென்டென்சி இடையிலான ரிலேஷனை உள்ளடக்கியது கொயாலீசன்ஸ் மல்டி வேல்யூட் டிபென்டென்சி மற்றும் பங்க்ஷனல் டிபென்டென்சி இடையிலான ரிலேஷனை உள்ளடக்கியது அதை மேலும் ஆழமாகப் பார்க்கவில்லை அதாவது குறிப்பிட்ட எடுத்துக்காட்டுகளை எடுத்து அவை எவ்வாறு செயல்படுகின்றன என்பதைக் காட்ட முயற்சிக்கவில்லை இதுபோன்ற விதிகள் உள்ளன என்பதை நாம் அறிந்து கொள்ள விரும்புகிறேன் பங்க்ஷனல் டிபென்டென்சிக்கு நாம் செய்ததைப் போலவே மல்டி வேல்யூட் டிபென்டென்சிக்கும் ஒத்த அல்காரிதம்களை நாம் டிஃபைன் செய்யலாம் டிஃபைன் செய்யக்கூடிய மிக முக்கியமான அல்காரிதம் பங்க்ஷனல் டிபென்டென்சி மற்றும் மல்டி வேல்யூட் டிபென்டென்சி உள்ள சூழ்நிலையில் பயன்படுத்தப்பட வேண்டிய க்ளோஸர் அல்காரிதமாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் இந்த கோர்ஸின் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் ஸ்பேஸில் அதை வைத்திருப்போம் இதுபோன்ற விஷயங்கள் உள்ளன என்பதை அறிந்து கொள்ளுங்கள் ஆனால் நாம் அதன் விவரங்களுக்கு செல்லவில்லை இறுதியாக ஒரு மல்டி வேல்யூட் டிபென்டென்சி MVD X → Y ட்ரிவியல் என்று அழைப்பதற்கு இரண்டு கண்டிஷன்கள் உள்ளது ஒன்று Y⸦X பங்க்ஷனல் டிபென்டென்சிகளில் பயன்படுத்திய ஒன்று இரண்டாவது கண்டிஷன் இங்கே உள்ளது இரண்டாவது XUY இடது புறம் U வலது புறம் முழு அட்ரிபியூட் செட்டைக் கொடுக்க வேண்டும் இல்லையெனில் அது நான் ட்ரிவியல் மல்டி வேல்யூட் டிபென்டென்சி எனவே நாம் மீண்டும் செய்ய வேண்டும் இவை இரண்டு நிபந்தனைகள் அவை பூர்த்தி செய்தால் ஒரு ட்ரிவியல் மல்டி வேல்யூட் டிபென்டென்சி உள்ளது என்பதை நாம் அறிவோம் நாம் அதை டீல் செய்யப் போவதில்லை இங்கே கொடுக்கப்பட்ட தியரி பற்றி கொஞ்சம் ரெஃபரன்ஸ்செஸ் உள்ளன க்ளோஸர் அல்காரிதம்கள் உள்ளன என்று நாம் குறிப்பிட்டோம் நாம் இப்போது டிபென்டென்சிகளை ஜெனெரலைஸ் செய்யலாம் அதாவது பங்க்ஷனல் டிபென்டென்சிகள் மற்றும் மல்டி வேல்யூட் டிபென்டென்சிகள் இருக்கக்கூடும் டிபென்டென்சிகளின் செட்டைக் கொடுத்தால் பங்க்ஷனல் டிபென்டென்சிகள் மற்றும் மல்டி வேல்யூட் டிபென்டென்சிகள் ஆகியவற்றின் க்ளோஸர் ஐ நாம் வரையறுக்கலாம் அவை கொடுக்கப்பட்ட செட்டின் இம்ப்ளைடு செட்டாகக் குறிக்கப்படுகின்றன மேலும் டிபென்டென்சிகளின் க்ளோஸர் மினிமல் கவர் கனானிக்கல் கவர் மற்றும் பலவற்றின் இணையான டெஃபனிஷன்களையும் நாம் பார்க்கலாம் இந்த விஷயங்கள் டிஃபைன் செய்யப்பட்டுள்ளன ஆனால் அது நாம் தொடரும் தற்போதைய கோர்ஸுக்கு அப்பால் இருக்கும் நம்மிடம் உள்ள மல்டி வேல்யூஸ் மற்றும் மல்டி வேல்யூட் டிபென்டென்சிகளின் அடிப்படையில் நம் டேட்டாகளில் ரிடன்டன்சியின் மற்றொரு கூடுதல் சோர்சைக் கண்டிருக்கிறோம் அத்தகைய டிபென்டென்சிகள் உள்ளனவா என்பதை இப்போது ஆராய விரும்புகிறோம் பின்னர் அத்தகைய டிபென்டென்சிகள் இருந்தால் அந்த டிபென்டென்சிகளால் ஏற்படும் ரிடன்டன்சி நம்மை பாதிக்காது என்பதை நிரூபிக்க ஒரு ரிலேஷனை எவ்வாறு டீகம்போஸ் செய்வது அந்த நார்மல் பாஃர்ம் தர்ட் நார்மல் பாஃர்ம்மிற்கு அப்பாற்பட்ட ஒரு நார்மல் பாஃர்ம் இது 4th நார்மல் பாஃர்ம் அல்லது 4 NF என்று கூறப்படுகிறது ஒரு ரிலேஷன் 4 NF இல் இருந்தால் ஒவ்வொரு α →→ β மல்டி வேல்யூட் டிபென்டென்சியும் பங்க்ஷனல் டிபென்டென்சியின் க்ளோஸர் செட்டில் ட்ரிவியல் டிபென்டென்சியாக இருக்க வேண்டும் ட்ரிவியல் என்றால் இடது புறம் வலது புறத்தின் சப்செட்டாகவோ அல்லது இடது மற்றும் வலது புறத்தின் யூனியன் நமக்கு முழு அட்ரிபியூட்களையும் தருவதாகவோ இருக்க வேண்டும் ஒவ்வொரு டிபென்டென்சியும் ட்ரிவியல் அல்லது இடது புறம் α என்பது ஸ்கீமா R இன் சூப்பர்செட் ஆக இருக்க வேண்டும் இது பாய்ஸ் கோட் நார்மல் பாஃர்ம்மின் டெஃபனிஷனில் ஒரு சிறிய திருப்பம் என்பதை நன்றாக தொடர்புபடுத்தலாம் அங்கு இரண்டாவது கண்டிஷன் ஒரே மாதிரியாக இருந்தது மற்றும் MVD க்கு பதிலாக முதல் கண்டிஷனில் நமக்கு பங்க்ஷனல் டிபென்டென்சி இருந்தது எனவே இது நம்மிடம் இருக்கும்போது நாம் ஒரு ரிலேஷன் 4 வது நார்மல் பாஃர்ம்மில் இருக்கும் என்று கூறுகிறோம் இயற்கையாகவே ஒரு ரிலேஷன் 4 நார்மல் பாஃர்ம்மில் இருந்தால் அது பாய்ஸ் கோட் நார்மல் பாஃர்ம்மில் இருக்கும் என்பது ட்ரிவியல் ஆனது ஆனால் ரிவர்ஸ் அவசியம் உண்மையாக இருக்காது மீண்டும் அதே கான்செப்ட்ஸ் நமக்கு ஒரு டிபென்டென்சி செட் மற்றும் டீகம்போஸ் செய்யப்பட்ட சிறிய ரிலேஷன் இருந்தால் அந்த டிபென்டென்சிகளின் செட்டை குறிப்பிட்ட அட்ரிபியூட்ஸின் சப்செட் அடிப்படையில் நாம் ப்ரொஜெக்ட் செய்ய முடியும் இங்கே அந்த கண்டிஷன் கொடுக்கப்பட்டுள்ளது 4 NF டீகம்போசிஷன் அல்காரிதம் பாய்ஸ் கோட் நார்மல் பாஃர்ம்மான BCNF இன் டீகம்போசிஷன் அல்காரிதமைப் போன்றது ஒரே ஒரு வித்தியாசம் என்னவென்றால் இப்போது நாம் 2A டீகம்போசிஷனின் இந்த முக்கியமான கட்டத்தை அதாவது முன்பே பங்க்ஷனல் டிபென்டென்சிக்காக மட்டுமே செய்த ஒன்றை ஒவ்வொரு மல்டி வேல்யூட் டிபென்டென்சிக்கும் செய்கிறோம் இப்போது 4NF பாஃர்மை திருப்திப்படுத்தாத மல்டி வேல்யூட் டிபென்டென்சி இருந்தால் என்ன செய்வது R1 மற்றும் R2 ஆகியவற்றின் அடிப்படையில் நாம் ரிலேஷனை டீகம்போஸ் செய்ய முடியும் இது பாய்ஸ் கோட் நார்மல் பாஃர்ம் போன்றது பின்னர் மீதமுள்ளவை எளிமையானவை நாம் கவனிக்க வேண்டிய மற்றொரு முக்கியமான விஷயம் இந்த செயல்பாட்டில் உள்ளது நாம் உண்மையில் லாஸ்லெஸ் ஜாயின் உத்தரவாதம் அளிக்கிறோம் ஒவ்வொரு டீகம்போசிஷனும் லாஸ்லெஸ் ஜாயின் ஆகும் பின்னர் F இல் உள்ள அனைத்து டிபென்டென்சிகளுக்கும் திரும்பத் திரும்ப செய்கிறோம் R1 இல் உள்ள அட்ரிபியூட்களையும் டீல் செய்து அவற்றை 4NF பாஃர்மாக மாற்றியுள்ளோம் இவ்வாறு 4 NF டீகம்போசிஷன் நடக்கிறது ஐப் பார்க்கவும் இதை இங்கே எடுத்துக்கொள்வோம் இங்கே முறையான அல்காரிதம் கொடுக்கப்பட்டுள்ளது ஆர்வமுள்ளவர்கள் படிக்கலாம் இங்கே 4 NF டீகம்போசிஷனின் உதாரணங்களைக் காட்டுகிறோம் விவாதத்தை ஒரு பெர்சன் ரிலேஷனல் ஸ்கீமாவுடன் தொடங்கினோம் அதில் மேன் ஃபோன்ஸ் மற்றும் டாஃக்ஸ் லைக்ஸ் dogs likes அட்ரிபியூட்ஸ் உள்ளது நாம் இப்போது மாற்றியமைத்துள்ளோம் மற்றொரு அட்ரிபியூட் அட்ரஸ் சேர்த்துள்ளோம் மல்டிவேல்யூட் டிபென்டென்சிகளுடன் கூடுதலாக நாம் பங்க்ஷனல் டிபென்டென்சியும் கொண்டிருக்க முடியும் முன்பு போன்ற இரண்டு மல்டி வேல்யூட் டிபென்டென்சிகள் இங்கே உள்ளன அவை மேன் மல்டி டிடெர்மினிங் ஃபோன்ஸ் மற்றும் மேன் மல்டி டிடெர்மினிங் டாஃக்ஸ் லைக்ஸ் dogs likes போன்றவை ஆகும் ஆனால் இப்போது நம்மிடம் ஒரு பங்க்ஷனல் டிபென்டென்சி மேன் டிடெர்மினிங் அட்ரஸ் உள்ளது இந்த டிபென்டென்சிகள் அனைத்தும் 4NF ஐ மீறும் ஏனென்றால் அவை எதுவுமே கண்டிஷன்களை பூர்த்தி செய்யவில்லை அவற்றில் எதுவுமே ட்ரிவியல் அல்ல அவற்றின் இடது புறம் எதுவுமே ஒரு சூப்பர் கீயாக இல்லை கீ MPD ஆகும் ரிலேஷனல் ஸ்கீமாவின் மற்ற இன்ஸ்டன்ஸில் பல ரிடன்டன்ட் ரெகார்ட்ஸ் இருப்பதை காணலாம் FD1 ஐ எடுத்து நார்மலைஸ் செய்கிறோம் மேன் U ஃபோன்ஸ் நமக்கு முதல் ரிலேஷனையும் பின்னர் மீதமுள்ளவற்றையும் தருகின்றன பின்னர் FD2 ஐ அடிப்படையாகக் கொண்டு பிரிக்கிறோம் நாம் டீகம்போஸ் செய்யப் பட்ட மேன் மற்றும் டாஃக்ஸ் லைக்ஸ் dogs likes கொண்ட இரண்டாவது ரிலேஷனைக் கொண்டிருக்கிறோம் மூன்றாவது மேன் மற்றும் அட்ரஸ் கொண்ட ரிலேஷன் பை ப்ராடக்ட் ஆக உருவாக்கப்படுகிறது நம்மிடம் இப்போது மூன்று ரிலேஷன்கள் உள்ளன அவை ஒவ்வொன்றும் ஒரிஜினல் ரிலேஷனை ரெப்ரெசென்ட் செய்கின்றன அவை ஒவ்வொன்றும் 4 வது நார்மல் பாஃர்ம்மில் உள்ளன உண்மையில் என்ன நடக்கிறது என்றால் டீகம்போஸ் ஆனவுடன் FD1 ரிலேஷனாக மாறியுள்ளது மல்டி வேல்யூட் டிபென்டென்சி மேன் →→ ஃபோன்ஸ் ஐ ஒரு பங்க்ஷனல் டிபென்டென்சி அடிப்படையில் சரிபார்க்க முடியும் மல்டி வேல்யூட் டிபென்டென்சி ஐ நமக்குத் தருகிறது அது மல்டி வேல்யூட் என்பதால் மேன் மற்றும் ஃபோன்ஸ் சேர்ந்து கீயை உருவாக்குகின்றன இதேபோல் இரண்டாவதாக மேன் மற்றும் டாஃக்ஸ் லைக்ஸ் dogs likes சேர்ந்து கீயை உருவாக்குகின்றன அது மல்டி வேல்யூட் என்பதால் ஒரே மேன் கொடுத்தால் அவர் அல்லது அவள் விரும்பும் பல டாஃக்ஸ் லைக்ஸ் dogs likes நம்மிடம் இருக்கும் ஆனால் மேன் மற்றும் அட்ரஸ் உள்ள மூன்றாவதில் மேன் ஐ மட்டுமே கீயாக வைத்திருக்கிறோம் ஏனென்றால் மேன் ஹோல்ட்ஸ் பங்க்ஷனல் டிபென்டென்சி இது 4 NF டீகம்போசிஷனுக்கு எளிய எடுத்துக்காட்டு இங்கே இன்னும் கொஞ்சம் விரிவாக ஸ்டெப் ஸ்டெப்பாக உள்ளது மூன்று மல்டி வேல்யூட் டிபென்டென்சிகள் உள்ளன அதை நாம் காணலாம் A→→B என்பது 4NF இன் நிலையில் இல்லை நாம் டீகம்போஸ் செய்ய வேண்டும் 4 NF இல் உள்ள R1 ஐயும் 4 NF இல் இல்லாத R 2 ஐயும் பெறுகிறோம் எனவே R2 ஐ டீகம்போஸ் செய்து 4 NF இல் உள்ள R3 ஐயும் 4 NF இல் இல்லாத R4 ஐயும் பெறுகிறோம் எனவே R4 ஐ டீகம்போஸ் செய்து 4 NF இல் உள்ள R5 ஐயும் 4 NF இல் உள்ள R6 ஐயும் பெறுகிறோம் இது இந்த முழு செட்டின் முழுமையான மல்டி வேல்யூட் டீகம்போசிஷன் ஐ அளிக்கிறது இதனுடன் டீகம்போசிஷன் ப்ராசஸ் குறித்த விவாதத்தை முடிப்போம் இன்னும் சில அம்சங்கள் இருக்கிறது மேலும் நிறைய நார்மல் பாஃர்ம் உள்ளன ஆனால் இது அனைத்தும் நடைமுறை நோக்கங்களுக்காக ஒரு டேட்டாபேஸ் மூன்றாவது நார்மல் பாஃர்ம்மின் அடிப்படையில் நார்மலைஸ் செய்யப்படுகிறது 4வது நார்மல் பாஃர்மைப் பற்றி விவாதித்தோம் ஏனென்றால் சில இடங்களில் மக்கள் 4வது நார்மல் பாஃர்ம்மிலும் ரெப்ரெசென்ட் செய்ய விரும்புகிறார்கள் டேட்டாகளில் இன்னும் குறைவான ரிடன்டன்சி இருப்பதை அவை உறுதி செய்கின்றன ஆனால் அதை விட்டுவிட்டு நாம் இதுவரை என்ன செய்தோம் நாம் பின்பற்ற வேண்டிய அடிப்படையான ஒட்டுமொத்த டிசைன் ப்ராசஸ் என்ன என்பதைப் பற்றி விரைவாகப் பார்ப்போம் நம் டிசைனிற்கான குறிக்கோள் BCNF அல்லது 4NF இல் உள்ள ஒரு ரிலேஷனல் டேட்டாபேஸ் டிபென்டென்சி காரணமாக லாஸ்லெஸ் ஜாயின் கொண்டிருக்க வேண்டும் அல்லது டிபென்டென்சி ப்ரிசர்வேஷன் கொண்டிருக்க வேண்டும் நம்மால் லாஸ்லெஸ் ஜாயின் மற்றும் டிபென்டென்சி ப்ரிசர்வேஷன் ஐ அடைய முடியவில்லை என்றால் நாம் டிபென்டென்சி ப்ரிசர்வேஷன் ஐ தியாகம் செய்ய வேண்டும் டிபென்டென்சிகளை நாச்சுரல் ஜாயின் ஐப் பயன்படுத்தி சரிபார்க்க வேண்டும் அல்லது நாம் கொஞ்சம் ரிடன்டன்சியை அனுமதிக்கலாம் மேலும் உத்தரவாதம் உள்ள மூன்றாவது நார்மல் பாஃர்ம்மைப் பயன்படுத்தலாம் இப்போது இந்த நேரத்தில் ஆச்சரியப்பட மற்றும் கவனிக்க வேண்டும் SQL மூலம் க்ரியேஷன் அப்டேட்ஸ் மற்றும் கொரி ப்ராசஸிங் செய்யலாம் சூப்பர் கீயை சரிபார்க்கும் பங்க்ஷனல் டிபென்டென்சியைத் தவிர வேறு எந்த டிபென்டென்சியையும் சரிபார்க்கும் எந்த டிரெக்ட்ரியையும் அந்த SQL வழங்காது SQL சரிபார்க்கும் ஒரே பங்க்ஷனல் டிபென்டென்சி சூப்பர் கீ ஆகும் வேறு எந்த பங்க்ஷனல் டிபென்டென்சி மல்டி வேல்யூட் டிபென்டென்சி மற்றும் பிற வகை டிபென்டென்சிகளையும் SQL இல் குறிப்பிடவோ சரிபார்க்கவோ முடியாது SQL ஐப் பற்றி விவாதிக்கும் போது நாம் அஸ்ஸர்ஷன் பற்றி பேசினோம் நாம் அதைப் பயன்படுத்தி சரிபார்க்க முடியும் ஆனால் அது மிகவும் எக்ஸ்பென்சிவ் ஆகும் எனவே இது பொதுவாக பரவலாகப் பயன்படுத்தப்படும் எந்த டேட்டாபேஸ்களாலும் ஆதரிக்கப்படுவதில்லை ஏனெனில் இது நம் ஒவ்வொரு ப்ராசஸ் ஐயும் மிகவும் ஸ்லோ ஆக்கும் நம் டிசைன் குறிக்கோள்களின் அடிப்படையில் பங்க்ஷனல் டிபென்டென்சிகள் மற்றும் மல்டி வேல்யூட் டிபென்டென்சிகள் டிசைனில் துல்லியமாக வெளிப்படுத்தப்படுகின்றன என்பதை நாம் உறுதிப்படுத்த வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளலாம் அதன்படி ஸ்கீமாக்கள் BCNF அல்லது 4 NF அல்லது 3 NF நார்மல் பாஃர்ம்மை திருப்தி செய்யும் வழிகளில் நார்மலைஸ் செய்யப்படுகின்றன ஆனால் நாம் உண்மையில் இன்ஸ்டன்ஸ்களைக் கொண்டிருக்கும்போது நாம் அமைத்துள்ள டிபென்டென்சிகளின் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட விதிகளை நாம் மீறுகிறோமா என்பதைப் பார்க்க ஒரு நடைமுறை வழி இருக்காது உண்மையில் இவை மட்டுமே பாஃர்ம்கள் அல்ல நாம் குறிப்பிட்டுள்ளபடி ஐந்தாவது நார்மல் பாஃர்மும் 6th நார்மல் பாஃர்மும் மற்றும் வேறு பல நார்மல் பாஃர்ம்களும் உள்ளன ஆனால் இவை மிகவும் அரிதாகவே உள்ளன மிகவும் அரிதாகவே பயன்படுத்தப்படுகின்றன இந்த நார்மல் பாஃர்ம்களில் டீகம்போஸ் செய்வது எளிதானது அல்ல இந்த டீகம்போசிஷன் மூலம் ரிடன்டன்சி மற்றும் அனோமலிகளை நீக்குவதனால் நமக்கு எந்த பெரிய உபயோகமும் கிடையாது மக்கள் அவற்றைச் செய்ய பெரும்பாலும் உந்துதலுடன் இருப்பார்கள் இதுபோன்ற நார்மல் பாஃர்ம்கள் உள்ளன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஒட்டு மொத்த ப்ராசஸில் நாம் பார்த்தால் நாம் ரிலேஷனை மாற்றியமைக்கும்போதோ அல்லது ரிலேஷனை உருவாக்கும்போதோ முழு அட்ரிபியூட்களும் உருவாக்கப்பட வேண்டும் நாம் என்டிடி ரிலேஷன்ஷிப் டயக்ரமை UML அல்லது ER டயக்ரமை டேபிள்களின் செட்டாக மாற்றும்போது அதாவது அட்ரிபியூட்களின் செட் அல்லது ரிலேஷனல் ஸ்கீமா R ஐப் பெற்ற போது எல்லா அட்ரிபியூட்களையும் கொண்ட ஒரு ரிலேஷனோடு நாம் தொடங்கினோம் இது யூனிவர்சல் ரிலேஷன் என்று அழைக்கப்படுகிறது பின்னர் நார்மலைசேஷன் அதை சிறிய ரிலேஷன்களாக உடைக்கும் ரிலேஷன்களின் அட்ஹாக் டிசைன் விளைவாக இது இருந்திருக்கலாம் அல்லது இருக்கலாம் பின்னர் நாம் கன்வெர்ட் செய்வோம் நிகழக்கூடிய அனைத்து வெவ்வேறு டிராக்களும் உள்ளன வெளிப்படையாக பேசினால் நாம் ER மாடல் டிராக்கை எடுத்திருந்து ER மாடல் கவனமாக வடிவமைக்கப்பட்டிருந்தால் அந்த ER மாடலில் டிசைன் செய்யப்பட்ட ஒவ்வொரு என்டிடிக்கும் சூப்பர் கீயை தீர்மானிக்கும் டிபென்டென்சி மட்டுமே இருக்கும் நாம் முன்னர் விவாதித்த எம்ப்லாயீ டிபார்ட்மெண்ட் மற்றும் பில்டிங் சிச்சுவேஷனை நினைவில் கொள்க ஒரு எம்ப்லாயீ என்டிடி டிபார்ட்மெண்ட் நேம் மற்றும் பில்டிங் அட்ரிபியூட்களைக் கொண்டுள்ளது மேலும் டிபார்ட்மெண்ட் நேமிடமிருந்து பில்டிங்கிற்கு பங்க்ஷனல் டிபென்டென்சி உள்ளது இதன் பொருள் என்னவென்றால் என்டிடி ரிலேஷன்ஷிப் டயக்ரமில் நாம் நல்ல வேலையைச் செய்யவில்லை நாம் ஒரு நல்ல வேலையைச் செய்திருந்தால் அந்த டிபார்ட்மென்ட்டே ஒரு என்டிடி என்பதை நாம் அடையாளம் கண்டிருப்போம் எனவே எம்ப்லாயீ மீது டிபார்ட்மென்ட் ஒரு அட்ரிபியூட்டாக இடம் பெற்று இருக்காது நாம் அதை ஒரு தனி என்டிடியாக வைத்திருந்தால் அது இப்போது நாம் என்ன செய்கிறோமோ அதற்குச் சமம் இப்போது ரிலேஷனை எடுத்துக்கொண்டு பின்னர் டீகம்போசிஷன் மூலம் அதை உடைக்கிறோம் ஒரு ரிலேஷனின் நான் கீ அட்ரிபியூட்களிலிருந்து பங்க்ஷனல் டிபென்டென்சிகள் சாத்தியம் ஆனால் அவை அரிதானவை பெரும்பாலும் ரிலேஷன்கள் பைனரி ஆகும் நாம் ER மாடலை கவனமாக வடிவமைத்தால் இந்த ஆழ்ந்த நார்மலைசேஷன் எக்ஸ்சர்சைஸ்க்கு நாம் செல்ல வேண்டியதில்லை இது உங்கள் பார்வையில் வைக்கப்பட வேண்டும் நாம் நார்மலைஸ் செய்திருக்கும் ரிலேஷன்களை டீநார்மலைஸ் செய்ய விரும்பினால் ஒரிஜினல் ரிலேஷனைத் திரும்பப் பெறுவதற்கான ஒரே வழி ஜாயின் செய்வதே நம்மிடம் ப்ரீ ரிஃக்வசைட் இருந்து டைட்டில் மற்றும் கோர்ஸ் ஐடியுடன் ப்ரீ ரிஃக்வசைட்களைப் பார்க்கவோ அல்லது அச்சிடவோ விரும்பினால் இயல்பாகவே நாம் நிச்சயமாக கோர்ஸ் உடன் ஜாயின் செய்ய வேண்டும் இது எக்ஸ்பென்சிவ் ஆகும் மாற்றாக நாம் ஒரு டீநார்மலைஸ்ட் ரிலேஷனைப் பயன்படுத்துகிறோம் என்றால் அங்கு ப்ரீ ரிஃக்வசைட் உண்மையில் கோர்ஸில் சேர்க்கப்பட்டுள்ளது அது சில நார்மல் பாஃர்ம்களை மீறும் என்பது நமக்கு தெரியும் ஏனென்றால் அவற்றுக்கிடையே பங்க்ஷனல் டிபென்டென்சிகள் உள்ளன அது நிச்சயமாக முதலில் நம்மைப் பார்க்க வைக்கும் ஏனென்றால் அவற்றை ஒரே டேபிளில் வைத்திருப்பதால் ஜாயின் தேவையில்லை ஆனால் நமக்கு கூடுதல் இடம் தேவை அப்டேட்க்கு கூடுதல் நேரம் தேவை ஏனெனில் அந்த ப்ரோக்ராமில் நம்மிடம் ரிடன்டன்சி உள்ளது இந்த ரிடன்டன்சி காரணமாக பிழை ஏற்படக்கூடும் ஏனெனில் அனோமலிகள் ஏதேனும் ஏற்படலாம் மற்றும் நம் கோட் அதை கவனித்துக் கொள்ள வேண்டும் இது ஒரு சிறந்த எஃப்ஃபிசியன்சியைப் பெறுவதற்கு குறிப்பிட்ட வழியில் உதவுகிறது ஆனால் வேறு வழியில் ஒரு காஸ்ட் உள்ளது மாற்றாக நாம் மெட்டீரியலைஸ்ட் வியூ கொண்டிருக்கலாம் இது உண்மையில் நிச்சயமாக கோர்ஸ் உடன் ப்ரீ ரிஃக்வசைட் ஐ ஜாயின் செய்து அதை பெற வேண்டும் பெர்பார்ம்மன்ஸ்சைப் பொறுத்தவரை நாம் சொல்வது போலவே அதே நன்மை அல்லது காஸ்ட் உள்ளன ஆனால் கூடுதல் கோடை நாம் செய்யத் தேவையில்லை எனவே அந்த கண்ணோட்டத்தில் இது சிறந்தது டீநார்மலைசேஷனைக் கருத்தில் கொண்டு அது மிகவும் அடிக்கடி நிகழ்ந்தால் நாம் ஒரு ஜாயினைக் கணக்கிட வேண்டும் சில ரிடன்டன்சிகளை நாம் தியாகம் செய்ய விரும்பலாம் நம்மில் சிலருக்கு அனோமலி இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தெரிய வரும் அப்போது நம் டேட்டாபேஸ்ஸில் டீநார்மலைஸ்ட் டிசைன் இருப்பதை நாம் அறியலாம் டிசைனில் வேறு பல சிக்கல்களும் உள்ளன அவை நம் டிசைனில் கேப்சர் செய்யப்படவில்லை எடுத்துக்காட்டாக நாம் வருமான வரி சமர்ப்பிக்க வேண்டும் என்றால் வருமானம் வருமான வரி விற்பனை வரி மற்றும் எல்லாவற்றையும் நாம் பராமரிக்க வேண்டும் மேலும் நம் கணக்குகளின் பரிவர்த்தனை டெபிட் கிரெடிட் கணக்கு மற்றும் பலவற்றை நாம் பராமரிக்க வேண்டும் இயற்கையாகவே இவை அனைத்தும் ஒரு வருட எபக்ட்டிவிட்டி அடிப்படையில் பிணைக்கப்பட்டுள்ளன அடுத்த ஆண்டு வரும்போது அந்த ஆண்டில் செய்யப்பட வேண்டிய நமக்குத் தெரிந்த ரெகார்ட்ஸ் தேவை நம்மிடம் அத்தகைய டேபிள் ஆண்டு மற்றும் தொகை ஆகியவற்றுடன் இருந்தால் இந்த சூழ்நிலையை எவ்வாறு கவனித்துக்கொள்வது ஒரு வழி என்னவென்றால் அட்ரிபியூட்டிலிருந்து ஆண்டை எடுத்துக் கொள்ளுங்கள் எனவே ஒவ்வொரு ஆண்டும் நம்மிடம் தனி டேபிள் உள்ளது புதிய டேபிளை உருவாக்கி அவற்றின் பெயரை நினைவில் கொள்ள வேண்டும் ஆண்டு முழுவதும் இயங்கும் கொரிகளைச் செய்வது கடினம் வேறு வழி என்னவென்றால் ஒவ்வொரு புத்தாண்டிலும் நாம் மறுபெயரிடத் தொடங்கலாம் நாம் ஒரு வருடத்திற்குச் செய்கிறோம் என்பது நமக்குத் தெரியும் அங்கு வெவ்வேறு ஆண்டுகளில் இருந்து நம் வருவாய் வெவ்வேறு காலம்களில் காட்டப்படுகிறது அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் வேறுபட்ட அட்ரிபியூட்களின் விளைவாக இருக்கும் ஒரு டேட்டா பேசிற்கு இது ஒரு நல்ல தீர்வு அல்ல இது அடிக்கடி பயன்படுத்தும் ஸ்ப்ரட் ஷீட் போன்றது ஆனால் ஒரு குறிப்பிட்ட வடிவமைப்பைக் கொண்ட டேட்டாவைப் பொறுத்தவரை புதிதாக ரீடிஃபைன் செய்யப்படுவதை நாம் அறிந்திருக்க வேண்டும் வேறு நேரத்தில் வேறு வழியில் பின்னர் நாம் இந்த சிக்கல்களைக் காண்போம் டெம்போரல் வகையான டேட்டா நம்மிடம் இருந்தால் அதில் ஒரு அட்ரிபியூட்க்கு நாம் மதிப்புக் கொடுத்தால் அந்த மதிப்பு இப்போதைக்கும் கடந்த கால அம்சங்களுக்கும் உண்மையாக கருதப்படுகிறது அந்த மதிப்பு மாறினால் அதை டேட்டாபேஸ்ஸில் இருந்து முழுவதுமாக அழிக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக இன்று நாம் ஒரு குறிப்பிட்ட முகவரியில் தங்கியிருக்கிறோம் நாளை நமது முகவரி அதாவது வேறு குவார்ட்டர்ஸ் மாறிவிட்டதாக எடுத்துக்கொள்ளலாம் டிசைனில் நமது எம்ப்லாயீ ஐடிக்கு எதிராக ஒரு முகவரி கொடுக்கப்பட்டுள்ளது குவார்ட்டர்ஸ் ஐ மாற்றினால் நமது முகவரி மாறும் நாம் 2017 லில் இருந்த முகவரியை நினைவுபடுத்த முடியாது இதுபோன்ற டெம்போரல் வகையான டேட்டாவுக்கு ஒரு இன்டெர்வல் உடன் தொடர்பு உள்ளது ஒரு ஸ்னாப்ஷாட் பெரும்பாலும் சிக்கலை தீர்க்காது நாம் அதை எப்படி செய்வது என்பதை தீர்மானிக்க வேண்டும் நாம் டைம்ஸ்டாம்ப்பைக் குறிக்கும் சில அட்ரிபியூட்களை வைக்கலாம் அல்லது நாம் உண்மையில் வெவ்வேறு டைம் பிரேம்களைக் குறிக்கும் மல்டிவேல்யு அட்ரிபியூட் கொண்டிருக்க விரும்பலாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஸ்டாண்டர்ட் இல்லை அது டைம் பொறுத்து மாறும் எனவே பங்க்ஷனல் டிபென்டென்சியும் மாறும் என்பது உண்மை இவை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டிய விஷயங்கள் மற்றொரு பாணி உள்ளது இந்த டைட்டில் உடன் இந்த கோர்ஸ் இந்த செமஸ்டரிலிருந்து இருந்தது வேறு செமஸ்டரில் டைட்டில் மாறியிருக்கலாம் எனவே நாம் ஒரு தொடக்க மற்றும் இறுதி அட்ரிபியூட்களை வைக்கலாம் இவை மீதமுள்ள அட்ரிபியூட்கள் எந்த நேரத்திற்கு அர்த்தமுள்ளவை என்பதைக் குறிப்பிடுகின்றன ஆனால் இவற்றுக்கும் சிக்கல்கள் உள்ளன ஏனெனில் நாம் இந்த வகையான டெம்போரல் இன்டெர்வல்களைச் செய்தால் 2 ரெகார்ட்களுக்கு இடையில் இன்டெர்வல்கள் ஓவர்லாப் ஆக வில்லை என்பதை எவ்வாறு உறுதி செய்வது அதே நேரத்தில் இந்த கோர்ஸுக்கு நிச்சயமாக X இருந்தது பின்னர் Y என்ற பெயரும் இருந்தது என்று நாம் கூறவில்லை அவை டிஸ்ஜாயின்ட் ஆக இருக்க வேண்டும் டேட்டாவின் இந்த கன்சிஸ்டன்சியை எவ்வாறு சரிபார்ப்பது அதைச் செய்ய எளிதான வழி இல்லை ஃபாரின் கீ ரெபெரென்சஸ் மற்றும் டெம்போரல் டேட்டாவைக் கையாளுவது மற்றொரு அம்சமாகும் இது டிசைனில் மிகவும் கவனமாக கவனிக்கப்பட வேண்டும் மேலும் ஒருவித டிசைன் சமரசத்தை செய்ய வேண்டியிருக்கும் மேலும் இம்ப்ளிமென்டேஷன் அந்த இஸ்யூக்களை கவனித்துக்கொள்ள வேண்டும் சுருக்கமாக நாம் மல்டி வேல்யூட் டிபென்டென்சிகளை முழுமையாகப் பார்த்து நம் அட்ரிபியூட்ஸ் பல மல்டி வேல்யூக்களைப் பெறும்போது என்ன நடக்கிறது என்பதைப் புரிந்துகொள்ள முயற்சித்தோம் அதற்கான 4 வது நார்மல் பாஃர்ம்மையும் அதனுக்கான டீகம்போசிஷனையும் கற்றுக் கொண்டோம் மிக முக்கியமாக முக்கிய டேட்டாபேஸ் டிசைன் ப்ராசஸ்ஸை சுருக்கமாகக் கூற முயற்சித்தோம் கடந்த நான்கு மாட்யூல்களாக நாம் விவாதித்து வருகிறோம் இது ஐந்தாவது ஒன்றாகும் நாம் அதைப் புரிந்து கொண்டோம் டெம்போரல் டேட்டா பற்றி கொஞ்சம் பேசினோம் இதன் மூலம் ரிலேஷனல் டேட்டாபேஸ் டிசைன் குறித்த நம் விவாதங்களை முடிக்கிறோம் அடுத்த மாட்யூலிலிருந்து டேட்டாபேஸ் சிஸ்டம்களின் பிற அம்சங்களுக்கு செல்வோம்